நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகளில் இந்த NPTEL மாதிரி மதிப்பெண்களின் மற்றொரு அமர்வுக்கு வருக முந்தைய தொகுதியில் இந்த ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் ஸ்மித் விளக்கப்படம் எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பற்றி பேசினோம் இந்த தொகுதியில் ஸ்மித் விளக்கப்படம் குறித்த நம் விவாதத்தைத் தொடர்வோம் மேலும் மின்மறுப்பு பொருத்தத்தில் ஸ்மித் விளக்கப்படத்தின் சில பயன்பாடுகளையும் பார்ப்போம் முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தபடி ஸ்மித் விளக்கப்படம் பிரதிபலிப்பு குணகத்தின் கருத்திலிருந்து உருவாகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் என்னால் அந்த உருவத்தை மீண்டும் வரைய முடியும் என்றால் இது காமா பிளேன் நாம் தள்ளி போகும்போது இது ஒரு சுமை ZL உடன் இணைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்மிஷன் கோட்டின் பிரதிநிதித்துவமாக இருந்தால் இது ஒரு நீள L டிரான்ஸ்மிஷன் கோடு என்று சொன்னால் நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்லும்போது நம் கட்டக் கோணம் குறைகிறது அதனால்தான் நாம் கடிகார திசையில் செல்கிறோம் எனவே இதை சுமையிலிருந்து அல்லது ஜெனரேட்டரை நோக்கி எழுதலாம் மற்ற விஷயம் என்னவென்றால் நான் குறிப்பிட்ட மற்ற விஷயம் இந்த காமாவின் அளவு எனவே இது காமா X அல்லது D காமா X அல்லது D இந்த காமா Xன் அளவு நிலையாக இருக்கிறது நாம் விலகிச் செல்கிறோமா அல்லது சுமையை நோக்கி இருந்தாலும் சரி எனவே இது கற்பனை காமா மற்றும் இதுதான் உண்மையான காமா இப்போது இந்த கருத்தை நாம் அதிகரிப்பது அல்லது சுமையை நோக்கிச் செல்வது சுமையிலிருந்து விலகி கடிகார திசையில் செல்வது எதிரெதிர் திசையில் செல்வது இது நாம் முன்னர் விவாதித்த இந்த சமன்பாட்டிலிருந்து பின்வருமாறு காமா D அல்லது X இது காமா D அல்லது X காமா LE ஐ மைனஸ் 2 J பீட்டா D க்கு உயர்த்துவதற்கு சமம் இது கடிகார திசையில் அல்லது எதிரெதிர் திசையில் இயக்கத்தின் இந்த கருத்து பின்பற்றும் சமன்பாடு ஆகும் இந்த அடிப்படை கருத்திலிருந்து ஸ்மித் விளக்கப்படத்தின் கருத்து எழுகிறது நான் சொன்னது போல இப்போது நாம் ஸ்மித் விளக்கப்படத்தை மேலும் ஆராய்ந்தால் இது முந்தைய வகுப்பில் நாம் எப்படி படித்தோம் என்பதுதான் ஸ்மித் விளக்கப்படம் ஒரு பைலினியர் உருமாற்றம் Z பிளேனின் பைலினியர் மாற்றம் தவிர வேறில்லை என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் எனவே அடிப்படையில் கணித ரீதியாக இதன் உறவு என்னவென்றால் இந்த சிறிய z நாம் விவாதித்தபடி இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நாம் விவாதித்த சூத்திரம் என்றால் அது உண்மையில் வரைபடமாக எவ்வாறு மாற்றப்படுகிறது எனவே இது எவ்வாறு வரைபடமாக மாற்றப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நான் Z பிளேனில் சில நேர் கோடுகளை வரைந்தால் வெவ்வேறு வகையான வரிகளுக்கு வேறு வண்ணத்தைப் பயன்படுத்துகிறேன் இந்த கருப்பு கோடுகள் நிலையான எதிர்ப்பு வட்டங்களை குறிக்கின்றன என்று கூறுங்கள் எனவே இது நம் X நம் X அச்சு மற்றும் Y அச்சு எனவே இது X மற்றும் இது Y என்று சொல்லுங்கள் இது தோற்றம் இப்போது இந்த நீல கோடுகள் இது தெரியும் என்று நம்புகிறேன் இந்த நீல கோடுகள் நிலையான எதிர்வினைகள் அல்லது Z இன் கற்பனைக் கூறுகளின் நிலையான மதிப்புகளைக் குறிக்கின்றன இப்போது இந்த முழு பிளேனும் Z பிளேன் நான் சொன்னது போல இந்த பைலினியர் மாற்றம் Z பிளேனிலிருந்து காமா பிளேனாக மாறும் எனவே இவை நிலையான எதிர்வினைக் கோடுகள் மற்றும் இவை நிலையான எதிர்ப்புக் கோடுகள் இப்போது நீங்கள் இந்த உருமாற்றத்தைப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கிறது இந்த நிலையான எதிர்ப்புக் கோடுகள் அதாவது இந்த கருப்பு கோடுகள் அவை நிலையான எதிர்ப்பு வட்டங்களாக மாற்றப்படுகின்றன இந்த வட்டம் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆகவே இது R வட்டத்திற்கு சமமான R என்று சொல்லுங்கள் அங்கு நான் இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பை R பிளஸ் JX என எழுதினால் R இது இயல்பாக்கப்பட்ட எதிர்ப்பை குறிக்கிறது மற்றும் X என்பது இயல்பாக்கப்பட்ட எதிர்வினைகள் எனவே இந்த R உடன் ஒத்திருக்கும் இந்த R இந்த வட்டம் 0 நேர் கோடுகளுக்கு சமமான R உடன் ஒத்துள்ளது தோற்றத்திலிருந்து இப்போது நாங்கள் காமா பிளேனில் இருக்கிறோம் சரியா இப்போது தோற்றத்திலிருந்து இந்த வட்டம் 1 ஆரம் கொண்டது சிறிய R இன் மதிப்பு அதிகரித்து வருவதால் பல வட்டங்களைப் பெறுவோம் எடுத்துக்காட்டாக இது 1 வட்டத்திற்கு சமமான R மற்றும் பல எனவே R 1 க்கு சமம் மற்றும் R 5 க்கு சமம் R 1 க்கு சமம் மற்றும் R 0 க்கு சமம் எனக் கூறினால் இது போன்ற பிற நிலையான மின் எதிர்ப்பு வட்டங்களைப் பெறுவோம் எனவே இது R வட்டத்திற்கு சமம் என்று சொல்லுங்கள் 5 இந்த நிலையான எதிர்வினை கோடுகள் இந்த நிலையான எதிர்வினைகள் கோடுகள் அவை இது போன்ற வட்டங்களாக மாற்றப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இது 1 வட்டத்திற்கு சமமான X மற்றும் இது 1 வட்டத்திற்கு சமமான X ஆகும் எதிர்ப்பு அல்லது எதிர்வினைகளின் மதிப்பு அதிகரித்துக்கொண்டே செல்லும்போது இந்த வட்டங்களின் ஆரம் குறைந்து கொண்டே செல்கிறது முந்தைய வரியில் நாம் கண்ட இந்த நிலையான பிரதிபலிப்பு குணகம் குறித்த விவாதத்தை இப்போது பார்ப்போம் ஸ்மித் விளக்கப்படத்தில் எஸ் S என்ற புள்ளியையும் எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் நாம் ஒரு திசைகாட்டியை எடுத்து ஒரு வட்ட செறிவு வட்டத்தை வரைகிறோம் அது தோற்றத்தில் ஒரு மையத்தைக் கொண்டுள்ளது அந்த வட்டத்தின் மேற்பரப்பில் அடிப்படையில் நாம் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோட்டோடு நகர்கிறோம் ஏனென்றால் இப்போது நாங்கள் காமா பிளேனில் இருக்கிறோம் மேலும் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோடுடன் பிரதிபலிப்பு குணகத்தின் அளவு நிலையானது என்று நான் சொன்னேன் ஆகவே இந்த வட்டத்தின் விளிம்பில் மேற்பரப்பில் நகர்ந்தால் அதன் மூலத்தின் மய்யத்தில் உள்ளது பின்னர் நாம் ஒரு பரிமாற்றக் கோட்டோடு நகர்கிறோம் நாம் கடிகார திசையில் செல்கிறோம் என்றால் நாம் ஒரு சுமையிலிருந்து விலகிச் செல்கிறோம் நாம் எதிரெதிர் திசையில் நகர்கிறோம் என்றால் நாம் சுமையை நோக்கி நகர்கிறோம் சரியா எனவே h இந்த கருத்தாக்கத்துடன் உண்மையில் நாம் மின்மறுப்பு பொருத்தம் என்று அழைப்பது போன்ற சில சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்வதை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ளலாம் ஒரு எளிய வழக்கைக் கவனியுங்கள் நாம் ZL ஐ ஏற்ற வேண்டும் மற்றும் ஒரு ஸ்மித் விளக்கப்படத்தில் இந்த ZL குறிப்பிடப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இது தோற்றம் என்று சொல்லுங்கள் ZL இந்த புள்ளியால் குறிக்கப்படுகிறது என்று கூறுங்கள் எனவே உள்ளீட்டில் காணப்படும் மொத்த பிரதிபலிப்பு குணகங்கள் 0 ஆக இருக்கும்போது மின்மறுப்பு பொருத்தம் என்பது வழக்கைக் குறிக்கிறது அதாவது காமா 0 க்கு சமம் இப்போது காமாவை அடைவதற்கு ஒரு சுமை ZL இருந்தால் எங்கள் உள்ளீடு எங்காவது இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த சுமைக்கும் உள்ளீட்டிற்கும் இடையில் ஏதாவது இருக்க வேண்டும் இது காமாவை 0 க்கு சமமாக உருவாக்கும் இப்போது 0 க்கு சமமான காமா என்றால் மைனஸ் Z0 இல் Z என்பது 0 க்கு சமம் Z என்பது Z0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது எனவே நாம் இந்த ZL ஐ மாற்ற வேண்டும் இதனால் Zin Z0 க்கு சமமாகிறது அங்கு Z0 என்பது பண்பு மின்மறுப்பு ஆகும் இப்போது நாம் அதை எப்படி செய்வது அதைச் செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன இதைச் செய்வதற்கான பொதுவான வழிகளில் சிலவற்றைப் பற்றி விவாதிப்போம் 1 என்பது முதல் புள்ளி கால் அலை மின்மாற்றியை அடிப்படையாகக் கொண்டது ஒரு கால் அலை மின்மாற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் மாற்றக்கூடிய ஒரு சுற்று பரிமாற்றக் கோட்டின் கால் அலைநீளத்தை வைப்பதன் மூலம் வெளியீட்டு மின்மறுப்பை மாற்றியமைக்க முடியும் எனவே மீண்டும் நம் சுற்றுக்குச் சென்றால் நமக்கு ZL உள்ளது இப்போது ஸ்மித் விளக்கப்படத்தில் நான் சொன்னது போல் இந்த புள்ளி ZL ஆல் குறிக்கப்படுகிறது எனவே இதிலிருந்து செல்வதற்கான பல்வேறு வழிகள் இந்த கட்டத்தில் இருந்து பல்வேறு வழிகளில் நாம் செல்ல முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் டிரான்ஸ்மிஷன் வரியின் ஒரு பகுதியை நாம் சேர்ப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் இதனால் இந்த இடத்திலிருந்து X அச்சுக்கு மாற்றப்படுகிறோம் பின்னர் இந்த இடத்திற்கு மாற்றுவதிலிருந்து கால் அலை மின்மாற்றியைப் பயன்படுத்துகிறோம் எனவே சுற்று இது போன்ற ஏதாவது இருக்கும் எங்களிடம் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோடு உள்ளது பின்னர் கால் அலைநீளம் எனவே இது 4 ஆல் லாம்ப்டா ஆனால் இங்கே இந்த புள்ளி R கோடு என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இது ஒரு உள்ளீட்டு Z ஐ Z 0 க்கு சமமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லலாம் இந்த புள்ளியில் இந்த காலாண்டு அலைநீளத்தின் சிறப்பியல்பு மின்மறுப்பு இருக்கும் எனவே இந்த சுற்று எப்படி இருக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்று நான் சொன்னது போல் இந்த ZL ஐ இந்த தோற்றத்திற்கு மாற்றுவோம் ஏனெனில் தோற்றம் எப்போதும் சமமானதாக இருப்பதால் பண்பு மின்மறுப்பு Z0 ஐ ஒத்திருக்கும் ZL இலிருந்து Z0 வரை நாம் பயணிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் உள்ளன அனைத்து மின்மறுப்பு பொருத்தத்திற்கும் பிறகு இந்த மின்மறுப்பிலிருந்து தோற்றத்திற்கான பாதையை கண்டுபிடிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பல பாதைகளைக் கண்டுபிடித்திருக்கலாம் அந்த பாதைகளில் சிலவற்றைப் பற்றி விவாதிப்போம் ஆனால் நாம் எந்த பாதையை தேர்வு செய்தாலும் அது சாத்தியமாக இருக்க வேண்டும் அந்த பாதையை நாம் உண்மையில் உணர முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே எண்ணற்ற இல்லை சுமைகளிலிருந்து தோற்றம் வரை எண்ணற்ற பாதைகள் உள்ளன ஆனால் நாம் அது உண்மையில் உடல் ரீதியாக சாத்தியமாக இருக்க வேண்டும் மேலும் இது நமக்கு வசதியான குறைந்தபட்ச கூறுகளின் எண்ணிக்கையையும் சத்தக் கண்ணோட்டத்திலிருந்தும் இருக்க வேண்டும் அங்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான கூறுகளை உள்ளடக்கிய பாதையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் எனவே மின்மறுப்பு பொருத்தத்தை செய்ய இது ஒரு வழி அதைச் செய்வதற்கான மற்றொரு வழி நாம் ஒரு சுமையுடன் ஆரம்பிக்கலாம் மேலும் அதன் கற்பனை பகுதியை ஒரு குறுகிய அல்லது திறந்து ஸ்டப் சேர்ப்பதன் மூலம் ரத்து செய்யலாம் எனவே குறுகிய அல்லது திறந்த ஸ்டப் நேரடியாக Z L இல் இணைக்கப்பட்டுள்ளது எனவே சுருக்கப்பட்ட அல்லது திறந்த ஸ்டப்பை இணைப்பதன் நோக்கங்களில் ஒன்று ZL இன் கற்பனைக் கூறுகளை ரத்து செய்வதோடு நாம் அதை ரத்துசெய்ததும் மற்றொரு கால் அலையை சேர்க்கிறோம் Z0 க்கு சமமான உள்ளீட்டு மின்மறுப்பைக் கொண்டுவர பரிமாற்றக் கோட்டின் கால் அலைநீளத்தைச் சேர்க்கிறோம் ஆகவே அதை சேர்த்து சுழற்றுவதற்கும் பிரதிபலிப்பு குணக அளவை மாறாமல் வைத்திருப்பதற்கும் பதிலாக ஒரு குறுகிய அல்லது திறந்த ஸ்டப்பைப் பயன்படுத்தி ZL இன் கற்பனைக் கூறுகளை நேரடியாக ரத்துசெய்கிறோம் பின்னர் ஒரு கால் அலை மின்மாற்றியைப் பயன்படுத்தி உருமாற்றம் செய்கிறோம் எனவே இங்கே இந்த பகுதி இங்கே இந்த பகுதிக்கு சமம் இந்த பகுதி மட்டுமே இந்த பகுதியிலிருந்து வேறுபட்டது கால் அலை மின்மாற்றியைப் பயன்படுத்தி இந்த மின்மறுப்பு பொருத்தத்தை உணர இது ஒரு நிலையான வழியாகும் வேறு வழிகளும் உள்ளன அவற்றில் ஒன்றை நான் காண்பிப்பேன் இப்போது ஒரு கால் அலை மின்மாற்றியின் சிக்கல் என்னவென்றால் இது மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது வேறுபட்ட சிறப்பியல்பு மின்மறுப்பைக் கொண்டிருக்கிறது இது குறுகிய ஸ்டப் அல்லது நாம் பயன்படுத்தும் பரிமாற்றக் கோடு இது சில நேரங்களில் சிரமத்திற்கு ஆளாகிறது ஏனென்றால் சீரான சிறப்பியல்பு மின்மறுப்பு மற்றும் ஒரே மாதிரியாக இருப்பதை நாம் விரும்புகிறோம் உங்களுக்குத் தெரிந்தபடி ஒரே மாதிரியான சிறப்பியல்பு மின்மறுப்பு அனைத்து பரிமாற்றக் கோடுகளுடனும் உடன் ஒரேவிதமாக ஒத்திருக்கிறது ஆகவே நீங்கள் அனைத்து ஸ்டப்களுக்கும் மற்றும் அனைத்து டிரான்ஸ்மிஷன் கோடுகளுக்கும் சிறப்பியல்பு மின்மறுப்பை தொடர்ந்து வைத்திருக்க விரும்பினால் இந்த நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் அதாவது நான் இப்போது விவரிக்கப் போகிறேன் இந்த ஸ்மித் விளக்கப்படத்திற்கு நான் வேறு நிறத்தைப் பயன்படுத்தினால் மீண்டும் எங்கள் ஸ்மித் விளக்கப்படம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது எனது ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் எனக்கு ஒரு மின்மறுப்பு இருப்பதாகக் கூறுகிறேன் நான் மதிப்பையும் எழுதுவேன் சிறிய ZL என்பது இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு என்று சொல்லுங்கள் இப்போது இந்த முறையில் நாங்கள் ஒரு ஒருங்கிணைந்த ZY ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்துவோம் Z ஸ்மித் விளக்கப்படத்திலிருந்து எவ்வாறு மாற்றுவது என்பது சமம் இப்போது நாம் Z ஸ்மித் விளக்கப்படத்துடன் தொடர்புடைய காமா பிளேனில் இருக்கிறோம் உங்களுக்குத் தெரிந்தபடி இதை Y ஸ்மித் விளக்கப்படமாக மாற்ற விரும்பினால் இதை 180 டிகிரி மாற்றுவோம் நீங்கள் அதை மாற்றியதும் YL உடன் தொடர்புடைய இந்த புள்ளியைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் Y L ஐப் பெற்றாலும் கூட நீங்கள் அட்மிட்டன் ஸ்மித் தரவரிசையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே தோற்றம் அட்மிட்டன்ஸ் ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் மின்மறுப்பு ஸ்மித் விளக்கப்படம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்துகிறது எனவே இந்த புள்ளியை நாம் மீண்டும் தோற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் நாம் அதை எப்படி செய்ய முடியும் இப்போது நாம் அதைச் செய்யக்கூடிய ஒரு வழி காமா பிளேனின் தோற்றத்துடன் மையமாக ஒரு திசைகாட்டியை எடுத்து நீங்கள் 1 வட்டத்திற்கு சமமான R ஐக் கடக்கும் வரை ஒரு வளைவை வரையலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இதை சரியாக வரையலாம் எனவே நீங்கள் இங்கே 1 வட்டத்திற்கு சமமான R ஐ கடக்கிறீர்கள் 1 வட்டத்திற்கு சமமான R ஐக் கடந்தவுடன் இப்போது பாருங்கள் ஏனென்றால் மின்மறுப்பு பொருத்தத்திற்கு நீங்கள் Z இன் 1 பிளஸ் J 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஏற்கனவே உள்ளது அல்லது நான் Y இன் அடிப்படையில் எழுதலாம் 1 பிளஸ் J 0 ஐ அடைய வேண்டும் எனவே இப்போது உங்களிடம் இது உண்மையில் 1 வட்டத்திற்கு சமமான G ஆகும் இந்த சிறிய திருத்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் நாம் Y ஸ்மித் விளக்கப்படத்தில் இருப்பதால் இது 1 வட்டத்திற்கு சமம் மின்மறுப்பு பொருத்தத்திற்காக நான் சொன்னது போல் நீங்கள் உள்ளீட்டு ஒப்புதலை 1 பிளஸ் J 0 ஆகப் பெற வேண்டும் மற்றும் நீங்கள் ஏற்கனவே 1 புள்ளிக்கு சமமான G ஐ அடைந்துவிட்டீர்கள் எனவே G நிலை திருப்தி அளிக்கிறது ஆனால் இப்போது இந்த புள்ளி அவசியம் 0 இன் சமநிலைக்கு ஒத்ததாக இருக்காது அது 0 இல் சமமாக இருக்காது ஆனால் G இன் 1 க்கு சமமாக இருக்கும் Bஐ 0 க்கு சமமாக்குவது எப்படி எனவே இப்போது சர்க்யூட்டில் இது 2 என்பது என்னவென்றால் நான் என் YLல் வைத்திருந்தேன் டிரான்ஸ்மிஷன் கோட்டின் ஒரு பகுதியை சேர்த்தேன் அதன் நீளம் தீட்டா மற்றும் இந்த கட்டத்தில் என் G 1 க்கு சமம் ஆனால் நான் இன்னும் என் B ஐ ரத்து செய்ய வேண்டும் நான் அதை எப்படி செய்ய முடியும் B ஐ ரத்து செய்ய நான் ஒரு குறுகிய அல்லது திறந்த ஸ்டப்பை வைக்கலாம் எனவே நான் அதை ரத்து செய்ய வேண்டுமானால் இதன் அர்த்தம் எதிர்மறையான மதிப்பை இங்கே கொண்டிருக்க வேண்டும் எனவே நான் இங்கே இணைக்க வேண்டிய அந்த மதிப்பு மற்றும் அதை ரத்து செய்ய எனக்குத் தேவையான நீளம் ரத்து செய்ய எனக்குத் தேவைப்படும் குறுகிய அல்லது திறந்த ஸ்டப்பின் இந்த நீளம் முதலில் இதைப் பாருங்கள் இந்த விஷயத்தில் இது J 1 6 B மதிப்பு மற்றும் இது மைனஸ் J 1 6 ஆகும் நான் ஒரு குறுகிய ஸ்டப்பைப் பயன்படுத்துகிறேன் என்றால் இந்த புள்ளியிலிருந்து தூரத்தை நான் கணக்கிட வேண்டும் ஏனெனில் இந்த புள்ளி காமா பிளேனில் குறுகியதாக இருக்கும் மேலும் இந்த புள்ளி காமா பிளேனில் திறந்த ஒன்றிற்கு ஒத்திருக்கும் ஆகவே இது மைனஸ் J 1 6 பாதிப்பை அடைய வேண்டிய குறுகிய ஸ்டப்பின் நீளம் நான் ஒரு திறந்த ஸ்டப்பைப் பயன்படுத்துகிறேன் என்றால் திறந்த முனையிலிருந்து தொடங்கும் ஒரு நீளம் எனக்குத் தேவைப்படும் எனவே எனக்கு இந்த தூரம் தேவைப்படும் சுருக்கப்பட்ட ஸ்டப்பின் திறந்த நீளம் திறந்த ஸ்டபின் நீளத்தை விட குறைவாக இருப்பதால் நீங்கள் பார்க்க முடியும் எனவே நான் சுருக்கப்பட்ட ஸ்டப்பை தேர்வு செய்கிறேன் எனவே முழு செயல்முறையையும் சுருக்கமாகச் சொல்ல எனக்கு ஒரு ZL உள்ளது இது YL க்கு 25 மைனஸ் J 25 க்கு சமம் முதலில் நான் தீட்டாவுடன் தொடர்புடைய டிரான்ஸ்மிஷன் கோட்டின் நீளத்தை இணைக்கிறேன் பின்னர் நான் நீளமான தீட்டா நீளத்தின் ஒரு குறுகிய ஸ்டப்ஐ சேர்ப்பேன் மேலும் நான் Yஐ 1 க்கு சமமாகப் பெறுகிறேன் ஒரு ஸ்மித் விளக்கப்படத்தில் இது இப்படி இருக்கும் நான் ZL உடன் தொடங்கினேன் நான் அதை YL ஆக மாற்றினேன் பின்னர் G க்கு ஒத்த ஒரு வளைவை 1 வட்டத்திற்கு சமமாக வரைந்தேன் இங்கே B இன் J 1 6 க்கு சமம் என்பதை நான் கண்டுபிடித்தேன் பின்னர் நான் ஒரு புள்ளி மைனஸ் J 1 6 ஐத் தேர்ந்தெடுத்தேன் மேலும் சுருக்கப்பட்ட ஸ்டப் தீட்டா நீளத்தின் மொத்த நீளத்தைக் கணக்கிட்டேன் எனவே இது தீட்டா மற்றும் இந்த நீளம் தீட்டா நீளம் எனவே மின்மறுப்பு பொருத்தத்தை நாம் எவ்வாறு செய்யலாம் நான் இங்கே சொன்னது என்னவென்றால் அனைத்து பிரிவுகளின் சிறப்பியல்பு மின்மறுப்பு ஒன்றே இப்போது இதைச் செய்வதற்கான 2 முறைகளைக் காட்டியுள்ளேன் ஒன்று கால் அலை மின்மாற்றி கால் அலை மின்மாற்றியைப் பயன்படுத்துகிறது மற்றொன்று குறுகிய பரிமாற்றங்களுடன் சாதாரண பரிமாற்றக் கோடுகளைப் பயன்படுத்துகிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறை உங்களுடையது ஆனால் முறையின் உணர்திறனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் பயன்படுத்தும் எந்த முறையிலும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பிரிவுகளைக் கொண்டிருக்க வேண்டும்